வணக்கம் உங்கள் அனைவரையும் பகுதி 3 அறிவுறுத்தலுக்கான உருவகப்படுத்துதல் அணுகுமுறை 14வது பாடத்திற்கு வரவேற்கிறேன் முந்தைய பாடத்தில் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையை நாம் புரிந்துகொண்டோம் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தி அறிவுறுத்தலின் செயல்திறனைப் புரிந்துகொள்வதே இந்த பாடத்தின் குறிக்கோள் உருவகப்படுத்துதலை எவ்வாறு முறையாக பயன்படுத்துவது அல்லது இந்த இயந்திர நுட்பத்தை பயன்படுத்தி இதன் மூலம் எனது அறிவுறுத்தலை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற முடியுமா உருவகப்படுத்துதலைப் பற்றி பேசுவதற்கு முன் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கும் 'சிஸ்டம்' அல்லது அமைப்பு என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்த வேண்டும் அதை முறையாக இங்கே வரையறுக்கிறோம் ஒரு அமைப்பு என்பது ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தும் அல்லது ஒன்றோடொன்று தொடர்புடைய நிறுவனங்கள் பொருள்கள் மற்றும் அல்லது மக்கள் அல்லது உயிரினங்களின் ஒருங்கிணைந்த முழுமையை உருவாக்குகிறது ஒரு அமைப்புக்கு முடிவற்ற வரையறைகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை எல்லா அம்சங்களையும் கைப்பற்றுகின்றன இந்த அம்சங்கள் என்ன அதற்கு என்று சில பொருள்கள் அல்லது உருபொருட்கள் உள்ளது ஒரு உரு பொருள் இயற்பியல் சார்ந்த பொருளாக இருக்கலாம் நபர்கள் மற்றும் அல்லது உயிரினங்களும் சம்பந்தப்பட்ட உரு பொருட்களாக இருக்கலாம் நாம் சுற்றுச்சூழல் அமைப்பைப் பேசுகிறோம் என்றால் உயிரினங்களும் அதில் அடங்கும் அவை வெறும் உருபொருட்களின் தொகுப்பு அல்ல ஆனால் அவை ஒரு நோக்கத்திற்காக ஒன்றோடொன்று தொடர்புடையவை எடுத்துக்காட்டாக இந்த பதிவோடு தொடர்புடைய நான்கு நபர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் ஏனென்றால் ஒருவர் என்ன நடக்கிறது என்பது பற்றி குறிப்புகளை எடுக்கிறார் மற்றொருவர் கேமராவை இயக்குகிறார் மற்றவர் இரண்டு ஸ்ட்ரீம்களிலிருந்து வரும் உள்ளீடுகளை இணைத்து பதிவு செய்கிறார் இது ஒரு வகையான அமைப்பாகும் அதாவது அனைத்து கூறுகளும் நான்கு நபர்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் பதிவு செய்வதே இதன் நோக்கம் இது அமைப்பின் வரையறையை விளக்குகிறது ஒரு அமைப்பு அதன் இடஞ்சார்ந்த மற்றும் தற்காலிக எல்லைகளால் வரையறுக்கப்படுகிறது அதன் சூழலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதன் கட்டமைப்பு மற்றும் நோக்கத்தால் விவரிக்கப்பட்டு அதன் செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த கூறுகள் அனைத்தும் மேலே கொடுக்கப்பட்ட உதாரணத்திற்கு பொருந்தும் இது இடஞ்சார்ந்த மற்றும் தற்காலிக எல்லைகளால் வரையறுக்கப்படுகிறது இடஞ்சார்ந்த எல்லை என்பது அறிமுகப்படுத்தும் அறை மற்றொன்று கட்டுப்பாட்டு அறை மற்றும் தற்காலிக எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் 30 முதல் 45 நிமிடங்களுக்குள் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாம் எதைச் செய்தாலும் அதன் சூழல் எந்த வகையான அறை விளக்குகள் தளபாடங்கள் கணினியை எவ்வாறு அணுகலாம் மற்றும் பலவற்றால் சூழப்பட்டுள்ளது அதன் செயல்பாட்டில் ஒரு கட்டமைப்பும் நோக்கமும் உள்ளன அதாவது சம்பந்தப்பட்ட மக்கள் அனைவரும் அவர்களிடையே ஒரு குறிப்பிட்ட உறவை ஒப்புக்கொள்கிறார்கள் எல்லோரும் ஒரே நோக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு சொற்பொழிவைப் பதிவுசெய்து அதை ஒரு பாடத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதே இதன் நோக்கம் அப்படித்தான் ஒருவர் அமைப்பைக் கருத்தில் கொள்ள முடியும் பொறியியல் அமைப்புகளைப் பொறுத்தவரை அவை மின்சார அல்லது மின்னணு சுற்றுகள் ஒரு சிவில் அமைப்பு ஒரு இயந்திரம் ஒரு விமானம் ஒரு தொழிற்சாலை ஒரு மின் நிலையம் ஒரு மின்சார சக்தி கட்டம் ஒரு பொறியியல் கல்லூரி மற்றும் ஒரு கார்ப்பரேட் இவையெல்லாம் பொறியியல் அமைப்புகள் சில அமைப்புகள் இயற்பியல் கூறுகளை மட்டுமே கொண்டிருக்கின்றன சிலவற்றில் நபர்கள் மற்றும் இயந்திரங்களும் இருக்கும் உதாரணத்திற்கு நான் ஒரு மின்னணு சுற்றை பார்க்க முடியும் ஒரு நபரின் பங்கு என்பது அதைப் புரிந்துகொள்வது அல்லது பகுப்பாய்வு செய்வது ஆனால் அவர் அந்த அமைப்பின் ஒரு பகுதி இல்லை அதேசமயம் நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியைப் பற்றி பேசினால் ஒரு பொறியியல் கல்லூரியில் சகல தொழில்நுட்பங்களும் அறைகள் கணினிகள் மற்றும் பல விதிகள் உள்ளன அதிலுள்ள நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள் எனவே நீங்கள் விரும்பினால் பொறியியல் கல்லூரியை ஒரு பொறியியல் அமைப்பாகக் கருதலாம் அதற்கேற்ப அதன் மாதிரிகள் வடிவமைக்கப்பட வேண்டும் அத்தகைய அமைப்புகளுக்கு வெவ்வேறு மாடலிங் முறைகள் உள்ளன உருவகப்படுத்துதல் உருவகப்படுத்துதல் என்பது ஏற்கனவே உள்ள அல்லது முன்மொழியப்பட்ட அமைப்பின் செயல்பாட்டைப் பிரதிபலிக்கும் அனிமேஷன் மாதிரியாகும் நான் ஒரு மாதிரியை உருவாக்க வேண்டும் பின்னர் நான் மாதிரியை உருவகப்படுத்துவேன் இதனால் ஏற்கனவே இருக்கும் அமைப்பின் செயல்பாடு பிரதிபலிக்கப்படுகிறது ஒரு மின்னணு சுற்று எப்படி என்பதை நீங்கள் நிரூபிக்க விரும்பினால் ஏற்கனவே இருக்கும் சுற்றுகளின் செயல்பாட்டை உருவகப்படுத்துதல் பிரதிபலிக்கிறது அதற்காக எனக்கு சுற்றுகளின் உறுப்புகளின் மாதிரி தேவைப்படுகிறது மற்றொரு எடுத்துக்காட்டு நான் ஒரு புதிய கட்டிடத்தை உருவாக்க விரும்புகிறேன் அது ஏற்கனவே இருக்கும் அமைப்பைக் காட்டிலும் முன்மொழியப்பட்ட அமைப்பாகும் மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் என்பது ஒரு செயல்முறையின் கலவையாகும் இதில் ஒரு அமைப்பின் நடத்தை நிரூபிக்கப்படுகிறது அல்லது குறைக்கக்கூடிய கணக்கீட்டு பிரதிநிதித்துவத்தால் கணிக்கப்படுகிறது நான் மாதிரியாக இருக்க வேண்டிய ஒன்றை உருவகப்படுத்த விரும்பும் போது எல்லா உறுப்புகளையும் அவற்றின் இணைப்புகளையும் நான் மாதிரி படுத்துதல் வேண்டும் இந்த மாதிரியான மாடலிங் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் அதை உருவகப்படுத்துகிறோம் நாம் அதை உருவகப்படுத்தும்போது நாம் பெறும் வெளியீட்டில் திருப்தி அடையலாம் அல்லது திருப்தியடையாமல் இருக்கலாம் மேலும் சில கூறுகள் அல்லது உறுப்புகளுக்கு நாம் பயன்படுத்திய மாதிரிகளை மதிப்பாய்வு செய்யும்போது அவை திருப்தியற்றதாக இருப்பதைக் காணலாம் நாம் திரும்பிச் சென்று அவற்றின் மாதிரிகளை மறுசீரமைக்கிறோம் மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் செயல்முறைகள் மிகவும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தப்படுகின்றன முழு உருவகப்படுத்துதலையும் மாடலிங் அமைப்புகளின் ஒரு வழியாக நான் குறிப்பிடலாம் ஒரு கல்விச் சூழலில் நாம் அதைப் பயன்படுத்தும்போது மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் திறன்கள் மற்றும் கருவிகள் நாம் முன்னர் ஆராய்ந்த வேறுபட்ட மற்றும் ஒன்றிணைந்த சிந்தனை என அழைக்கப்பட்ட இரண்டையும் ஒருங்கிணைப்பதை நாம் மேலும் ஆதரிக்கலாம் ஒன்றிணைந்த சிந்தனை என்று ஒரு தீர்வுக்கு வர முயற்சிக்கும்போது ஒன்றிணைந்த சிந்தனைக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய விரும்பும்போது மாறுபட்ட சிந்தனைக்கும் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்துகிறோம் நவீன பொறியியல் பணியிடங்கள் பட்டதாரிகள் வேலை செய்யப் போகும் இடங்கள் மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் நடைமுறைகளைப் பயன்படுத்தி கணக்கீட்டு கருவிகளுடன் இணைந்து அமைப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பிற்கு உதவுகின்றன எடுத்துக்காட்டாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருந்து பொறியியல் பட்டதாரிகள் ஒரு சில்லு ஐசி ஒருங்கிணைந்த சுற்று வடிவமைக்க வேண்டிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அவர்கள் மின்னணு முறையில் மாதிரியாக இதை செய்கிறார்கள் இந்த நாட்களில் பிரெட் போர்டிங் போன்ற எதுவும் இல்லை மற்றும் அதற்கான உருவகப்படுத்துதலைச் செய்வார்கள் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் கூறுகளின் மாதிரிகள் மொத்தமாக கூறு நூலகத்தில் கிடைக்கிறது தேவைப்படும் செயல்பாட்டைப் பொறுத்து நூலகத்திலிருந்து கூறுகளை வரைந்து அவற்றை திரையில் வைத்து பின்னர் ஒரு SPICEஒருங்கிணைந்த சுற்று முக்கியத்துவத்துடன் உருவகப்படுத்துதல் திட்டம் நிரலைப் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தி அவற்றை ஒன்றோடொன்று இணைக்கத் தொடங்குவார்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மாதிரியானது நீங்கள் விரும்பும் செயல்பாட்டைப் பொறுத்தது சில நேரங்களில் சுற்றுகள் மிகவும் சிக்கலானவை ஒரு சிமுலேஷன் ரன் சக்திவாய்ந்த கணினியை உபயோகப்படுத்தும் போது கூட முடிவடைவதற்கு அரை நாள் ஆகலாம் இதில் உருவகப்படுத்துதல் மூலம் ஒருங்கிணைந்த சுற்றை அதாவது Integrated CircuitI C வடிவமைப்பது தான் முதன்மை முறை வெவ்வேறு நபர்கள் சுற்றுகளின் வெவ்வேறு பகுதிகளுக்கு காரணமாக இருக்கலாம் இது அனைத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் திறன்களின் விளைவாக பல அறிவியல் மற்றும் பொறியியல் துறைகளில் அவை பகுப்பாய்வு கருவிகளாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அதாவது கூறுகளை ஒன்றிணைத்து உருவகப்படுத்த நீங்கள் அந்த மாதிரிகளைப் பயன்படுத்தும் முறை இப்போது அனைத்து பட்டதாரிகளுக்கும் தேவையான திறமையாகும் இந்த கருவிகள் சிக்கலான நிகழ்வுகளின் ஆய்வை ஆதரிக்கின்றன மேலும் முன்கணிப்பு கருவிகளாகவும் அவை புதிய வடிவமைப்பின் பொருத்தத்திற்கு இதை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு சுற்று வடிவமைக்க வேண்டும் என்றால் முதல் முன்மாதிரி புனையலுக்கு முன் உருவகப்படுத்துதலின் மூலம் வடிவமைப்பின் பொருத்தத்தை ஆராய வேண்டும் எனவே இன்று உருவகப்படுத்துதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது முடிவெடுப்பதற்கான உறுதியான ஆதார அடிப்படையிலான அணுகுமுறையை வழங்குகிறது மேலும் செயல்முறை மாற்றங்களின் தாக்கத்தையும் முக்கியமாக 'இது என்றால் என்ன' சூழ்நிலையையும் சோதிக்க மெய்நிகர் பிரதிநிதித்துவத்தைப் பயன்படுத்துகிறது நான் இந்த அளவுருவை இந்த வழியில் மாற்றினால் என்ன நடக்கும் நான் சில விமர்சன மதிப்புகளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேனா நான் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் உருவகப்படுத்துதல் மற்றும் உங்களிடம் உள்ள அதிக அளவுருக்கள் மூலம் விசாரிக்கக்கூடிய அனைத்தும் உருவகப்படுத்துதலில் அதிக நேரம் செலவிட வேண்டும் எல்லா முடிவுகளையும் சேகரித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அளவுருக்களின் சிறந்த தொகுப்பு எது என்பதை முடிவு செய்யுங்கள் மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் தொடர்பாக பட்டதாரிகளிடமிருந்து தொழில்துறை என்ன எதிர்பார்க்கிறது என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அந்தக் குழுவால் பயன்படுத்தப்படும் சொற்கள் இவை "பட்டதாரிகள் செயல்பாட்டு மற்றும் கருத்துருவில் சிக்கல்களை வகைப்படுத்தவும் தீர்க்கவும் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் இயற்பியல் மற்றும் கருத்துரு உலகங்களுக்கு இடையில் மொழிபெயர்ப்பது என்பது இது செயல்பாட்டு மற்றும் கருத்தியல் நிலைகள் என்பதை நினைவில் கொள்க நான் ஒரு மெய்நிகர் உலகத்தை உருவாக்க முடியும் நான் ஒரு சுற்றுவட்டத்தை வடிவமைக்கிறேன் என்றால் எனது சுற்று இப்போது ஒரு SPICEஒருங்கிணைந்த சுற்று முக்கியத்துவத்துடன் உருவகப்படுத்துதல் திட்டம் நிரலாகும் மேலும் சுற்று ஒன்றை ஒன்றாக இணைக்கும் ஒரு நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட முன்மாதிரியைப் பெறும்போது அதுவே உலகில் கிடைக்கக்கூடிய இறுதி சுற்று ஆகும் நான் உருவகப்படுத்தும்போது தரவை சேகரிப்பேன் தரவு பல வடிவங்களில் கிடைக்கக்கூடும் அந்தத் தகவலிலிருந்து என்னால் அர்த்தத்தை வரைய தெரிந்திருத்தல் வேண்டும் அந்த தகவலை மற்றவர்களுக்கு அர்த்தமுள்ள வகையில் தொடர்பு கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் இது தொழில்துறையின் தேவைகளில் ஒன்றாகும் பல மென்பொருள் மற்றும் கணக்கீட்டு அமைப்புகளைக் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பட்டதாரி பல்வேறு வகையான கூறுகள் அல்லது தயாரிப்புகளுக்குப் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு மென்பொருள் கருவிகளைக் கையாளத் தெரிந்திருக்க வேண்டும் தகவல் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தவும் வணிக உற்பத்தித்திறனை அதிகரிக்க கூட்டு கருவிகளுடன் உடனடி செய்திகளும் உள்ளன தொழில் வல்லுநர்கள் அளித்த அறிக்கைகள் இவை 4 ஆண்டு பொறியியல் திட்டத்தின் போது நான் செய்ய வேண்டியதை எவ்வாறு மொழிபெயர்ப்பது தொழிற்துறை எதிர்பார்ப்புகளை கற்றல் விளைவுகளாக எவ்வாறு மொழிபெயர்க்கலாம் என்று ஏராளமான ஆசிரியர்களிடம் கேட்கப்பட்டது ஏனென்றால் நாம் அனைவரும் விளைவு அடிப்படையிலான கல்வியைப் பற்றி பேசுகிறோம் எனவே அவை கற்றல் விளைவுகளாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் சில ஆசிரியர்கள் ஒன்றுகூடி கூறியதாவது "மாணவர்கள் உருவகப்படுத்துதல்களைப் பயன்படுத்தி பொருட்கள் கருவிகளின் கோட்பாடுகள் மற்றும் பிற கலைப்பொருட்களின் அடிப்படை இயற்பியல் கொள்கைகள் அல்லது நடத்தைகள் ஆகியவற்றை அடையாளம் கண்டு விவரிக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்" எல்லா வார்த்தைகளும் எந்தவொரு பொறியியல் பாடத்தின் ஆசிரியர்களுக்கும் நேரடி அர்த்தத்தை தருகின்றன என்று நான் நினைக்கிறேன்இவையெல்லாம் மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பொறியியல் வடிவமைப்பு பணிகளைச் செய்ய மாடலிங் மற்றும் கணக்கீட்டு நுட்பங்களைப் பயன்படுத்துவதற்கு உருவகப்படுத்துதல்களை உருவாக்குங்கள் சாதனங்களின் கொள்கைகள் மற்றும் நடத்தைகளை விவரிக்கவும் பின்னர் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தி அவற்றை ஒன்றோடொன்று இணைக்கவும்மேலும் கணக்கீட்டு நுட்பங்களைப் பயன்படுத்தி உண்மையில் பொறியியல் வடிவமைப்பைச் செய்ய முடியும் இவை ஆசிரியர்களால் கற்றல் விளைவுகளாக மொழிபெயர்க்கப்படுகின்றன உங்கள் வசதிக்கு ஏற்ப அவற்றை நீங்கள் மறுபெயரிடலாம் ஆனால் இதுதான் அறிவுறுத்தலுக்கான உருவகப்படுத்துதல் அணுகுமுறையின் நோக்கம் நவீன கருவி பயன்பாடு குறித்து NBA ABET சொல்வதைப் போன்றது வழங்கிய நிரல் முடிவு 5ஐ பார்த்தால் சிக்கலான பொறியியலுக்கு முன்கணிப்பு மற்றும் மாடலிங் உள்ளிட்ட பொருத்தமான நுட்பங்கள் வளங்கள் மற்றும் நவீன பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்கி தேர்ந்தெடுத்துப் பயன்படுத்துங்கள் வரம்புகள் பற்றிய புரிதலுடன் செயல்பாடுகளை அறிந்து பயன்படுத்துங்கள் இதில் பல கூறுகள் உள்ளன வெளிப்படையாக ஒவ்வொரு செயல்பாடும் அனைத்து கூறுகளையும் தீர்க்க முடியாது இங்கே நாம் உருவாக்கவோ தேர்ந்தெடுக்கவோ இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பொருத்தமான நுட்பத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு உருவகப்படுத்துதல் கருவி பொறியியல் அமைப்பின் செயல்பாட்டை மாதிரிபடுத்தவும் கணிக்கவும் பயன்படுத்தப்படும் அந்த அளவிற்கு சிக்கலான பொறியியல் சிக்கல்களுக்கான தீர்வுகளைப் புரிந்துகொள்வதற்கும் வடிவமைப்பதற்கும் நவீன கருவிகளில் உருவகப்படுத்துதல் ஒன்றாகும் இதற்கு தீர்வு என்பது சோதனை மற்றும் பிழை ஒரு கூறுக்கு பதிலாக இன்னொன்று மாற்றுவது அல்லது உறுப்புகளின் மாதிரிகளை மீண்டும் உருவாக்குதல் மற்றும் பல இருக்கலாம் அனைத்து தேவைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் பல திறந்த மூல மற்றும் தனியுரிம உருவகப்படுத்துதல் கருவிகள் proprietary simulation tools உள்ளன தற்போது பல பொறியியல் கல்லூரிகள் சில உருவகப்படுத்துதல் கருவிகள் MATLAB SPICE மற்றும் பலவற்றைப் பயன்படுத்துகின்றன என்று நான் நம்புகிறேன் பல உருவகப்படுத்துதல் கருவிகள் சிறந்த விளக்கக்காட்சி மற்றும் காட்சிப்படுத்தல் அம்சங்களைக் கொண்டுள்ளன ஆரம்பகால உருவகப்படுத்துதல் கருவிகள் சிலவற்றில் இது இல்லை ஆனால் தற்போது கிடைக்கக்கூடிய உருவகப்படுத்துதல் கருவிகள் சிறந்த காட்சிப்படுத்தல் அம்சங்களைக் கொண்டுள்ளன அதாவது இறுதி வெளியீட்டை மிகவும் பயனர் நட்பு முறையில் வழங்க முடியும் இதனால் இந்த அமைப்பில் என்ன நடக்கிறது என்பது மிகவும் வெளிப்படையானதாக அமையும் உருவகப்படுத்துதல் கற்றல் அனுபவத்தை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நீங்கள் உருவாக்கிய மெய்நிகர் உலகின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் என்ற பொருளில் உங்களை மூழ்கடித்து விடும் உருவகப்படுத்துதலை நாம் எங்கே பயன்படுத்தலாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சுயாதீன மாறிகள் அடிப்படையில் ஒரு அளவுரு இயற்கணித உறவாக வெளிப்படுத்தப்படும் ஒரு நிலையான அமைப்பின் வெளியீடு என்று சொல்லலாம் அமைப்பு என்பதை கணினி போன்ற பெட்டி என்று நீங்கள் கருதினால் அதில் சில உள்ளீடுகள் மற்றும் ஒரு வெளியீடு உள்ளது மேலும் அந்த பாதை எளிதானது சில நேரங்களில் நீங்கள் ஒரு மூடிய வடிவ தீர்வைக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது அளவுருக்களை மாற்றிக் கொண்டே இருப்பதோடு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதும் அது எப்படி இருக்கும் நான் ஒருவித கிராஃபிக் வெளியீட்டைப் பெறாவிட்டால் அளவுருக்களை மாற்றுவதன் விளைவை என்னால் பாராட்ட முடியாது ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு Chebyshev அல்லது Equi ripple filter செயல்பாடு ஒரு பெட்டி போன்ற நடத்தை உடையது என்று தோராயமாக மதிப்பிடலாம் ஒரு குறிப்பிட்ட வரம்பு அதிர்வெண்களுக்கு சொந்தமான உள்ளீட்டு சமிக்ஞையின் கூறுகளை ஒரு filter நிராகரிக்கிறது மற்றும் அடையாளம் காணப்பட்ட குழுவின் பகுதியாக இருக்கும் சமிக்ஞையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது வெளியீட்டின் அளவு இதில் ஒரு எளிய சமன்பாடாக வழங்கப்படுகிறது இது இரண்டாவது வரிசை செயல்பாடு ஏனெனில் உங்களிடம் square root உள்ளது ஒமேகா என்பது உள்ளீட்டு மாறி மற்றும் K1 மற்றும் K2 என்பது இரண்டு அளவுருக்கள் நாம் K2 வை நேர்மறையாக அனுமானித்து மற்றும் K1 K2 அதாவது நீங்கள் ஒரு அளவுருவை மட்டுமே பார்க்க வேண்டும் இதன் விளைவாக உருவாகும் T 1 க்கு சமமாகவும் ω 1 க்கு சமமாகவும் Passband குறிப்பிட்ட மதிப்புகளில் T சிகரங்களையும் பெற வேண்டும் இந்த உறவு terms ε அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது ε1 என்பது பாஸ்பேண்டில் அதிகபட்ச அளவு இந்த அதிகபட்சம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் குறிப்பிடுவேன் அது Epsilon எனக் கூறப்படுகிறது மேலும் வெவ்வேறு ε மதிப்புகளுக்கு K2 என்ன என்பதைக் கணக்கிடுகிறேன் நான் K2 ஐ கணக்கிட்டதும் K1 தானாகவே தீர்மானிக்கப்படுகிறது K2 K1 க்கு சமமாக இருக்கும் சூழ்நிலை உள்ளது வெவ்வேறு Epsilons வெளியீட்டைத் திட்டமிடக்கூடிய 'வரைபடம்' எனப்படும் எளிய திறந்த மூல கருவியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் எனக்குத் தேவையான குணாதிசயத்தை என்னால் காண முடிகிறது இது வெளியீடு 1 இலிருந்து விழும் வீதமாகும் நீங்கள் பார்க்கிறபடி அது வேகமாக விழுந்தால் பாஸ் பேண்டில் சிற்றலை அதிகமாக இருக்கும் இதைப் போல நான் வரைகலை வடிவத்தின் வெளியீட்டை பார்க்கும்போது புரியும்படி என்னால் செய்ய முடியும் இது நாம் சிந்திக்கக்கூடிய மிக அடிப்படையான உருவகப்படுத்துதலாகும் இந்த செயல்பாட்டை நான் வரைப்படம் மற்றும் எதைக்கொண்டும் மாற்ற முடியும் அடுத்த நிலையைப் பார்ப்போம் நடைமுறையில் அனைத்து பொறியியல் அமைப்புகளும் இயற்கையில் மாறும் தன்மை கொண்டது ஒரு டைனமிக் சிஸ்டம் திறந்த வளைவு அல்லது மூடிய வளைவு பயன்முறையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பல டைனமிக் கூறுகள் அல்லது துணை அமைப்புகளைக் கொண்டுள்ளது அதாவது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பல பெட்டிகளை நான் பரிசீலிக்க முடியும் மேலும் ஒவ்வொரு பெட்டியும் ஒரு உறுப்பு சில நேரங்களில் நிலையான உறுப்பு அல்லது மாறும் உறுப்பு அனைத்து டைனமிக் கூறுகளின் கணித மாதிரிகள் முதலில் உருவாக்கப்படுகின்றன வழக்கமாக ஒரு மாறும் தனிமம் ஒரு வேறுபட்ட சமன்பாடாக விவரிக்கப்படலாம் முதலில் இதை நேரியல் சாதாரண வேறுபாடு சமன்பாடுகள் என்று அழைப்போம் சில நேரங்களில் நமக்கு மிகவும் சிக்கலான கூறுகள் உள்ளன இந்த கூறுகளை நேரியல் அல்லாத வேறுபாடு சமன்பாடுகளாக அல்லது பகுதி வேறுபாடு சமன்பாடுகளாக வடிவமைக்க வேண்டும் முதல் விஷயம் நான் பார்க்கும் கூறுகள் இயற்கையில் மாறும் தன்மை உடையதாக இருக்கின்றது மற்றும் அவற்றின் மாதிரிகள் உருவாக்கப்பட வேண்டும் நான் அதை ஒரு மாறுபட்ட சமன்பாட்டின் வடிவத்தில் அல்லது பரிமாற்ற செயல்பாடாக கொடுக்க முடியும் பரிசீலனையில் உள்ள அமைப்பை உருவாக்க அவை ஒன்றோடொன்று இணைக்கப்படலாம் மேலும் MATLAB அல்லது Scilab போன்ற உருவகப்படுத்துதல் மென்பொருளை மாறும் அமைப்புகளின் நடத்தை உருவகப்படுத்தவும் ஆய்வு செய்யவும் பயன்படுத்தலாம் இதுதான் பல கல்லூரிகளில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் இதை வகுப்பறைக்கு கொண்டு வர வேண்டும் நீங்கள் ஒன்றோடொன்று இணைந்துள்ள இணைப்பு அல்லது அமைப்பின் அளவுருக்களை மாற்றத் தொடங்கும் போது மாணவர்கள் அமைப்பின் நடத்தையை ஆராய அல்லது ஆய்வு செய்ய ஒரு வழி கிடைக்கும் இரண்டு கருவிகளும் சிறந்த காட்சிப்படுத்தல் அம்சங்களைக் கொண்டுள்ளன வெளியீட்டு நடத்தைகளை மேற்பரப்புகள் அல்லது வளைவுகள் என திட்டமிடப்படலாம் பரிசீலனையில் உள்ள அமைப்பு பல பின்னூட்ட சுழல்களைக் கொண்டிருக்கும்போது உருவகப்படுத்துதல் உண்மையில் உங்கள் உதவிக்கு வரும் மேலும் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தாமல் கணினி நடத்தைக்கு ஒரு உணர்வை வளர்ப்பது கடினம் பல பின்னூட்ட சுழல்களைக் கொண்ட ஒரு அமைப்பின் நடத்தையை கணிப்பதில் மனிதர்கள் திறமையானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உருவகப்படுத்துதலுக்கான பல கருவிகள் டொமைன்துறை சார்ந்தவை எடுத்துக்காட்டாக மின்னணு சுற்றுகளின் ஆய்வு மற்றும் வடிவமைப்பிற்கு MICROCAP TINA மற்றும் TINATI போன்ற SPICE அடிப்படையிலான மென்பொருள் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன Bond graph என்பது அமைப்புகளின் பொதுவான ஆற்றல் கட்டமைப்பைக் கைப்பற்றுவதற்கான வெளிப்படையான கிராஃபிக் கருவியாகும் இந்த மாடலிங் நுட்பம் பவர் ஹைட்ராலிக்ஸ் மெகாட்ரானிக்ஸ் பொது வெப்ப இயக்கவியல் அமைப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பொருளாதாரம் மற்றும் வரிசைக் கோட்பாடு போன்ற ஆற்றல் இல்லாத அமைப்புகளைப் படிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது TSAT வெப்ப அமைப்புகள் பகுப்பாய்வு கருவிப்பெட்டி ஒரு திறந்த மூல அமைப்பு இது ஒரு வரைகலை வெப்ப அமைப்பு மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதல் தொகுப்பு ஆகும் இது MATLAB அல்லது Simulink இல் கட்டமைக்கப்பட்டுள்ளது இது MATLAB மற்றும் Simulink ஆகியவற்றின் மேல் கட்டப்பட்ட குறிப்பாக வெப்ப அமைப்புகளுக்கு ஒரு வகை Flo Therm ANSYS மற்றும் ABAQUS போன்ற பிற அமைப்புகள் வெப்ப அமைப்புகளை மாடலிங் செய்வதற்கான பிற கருவிகள்

TINATIit இல் உருவகப்படுத்துதல் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் அதிர்வெண் பூட்டப்பட்ட வளையத்தைப் படிக்க முயற்சிக்கிறோம் FLL ஒரு VCO மின்னழுத்த கட்டுப்பாட்டு ஆஸிலேட்டர் மற்றும் நேரியல் அல்லாத ஒரு phase detector கொண்டிருக்கும் இங்கே நாம் ஒரு உள்ளீட்டு சமிக்ஞையாக ஒரு square wave ஐ phase detectorக்கு கொடுக்கப்படுகிறது வெளியீட்டு மின்னழுத்தம் இரண்டு உள்ளீட்டு சமிக்ஞைகளுக்கு இடையிலான கட்டத்தின் விகிதாசாரமாகும் மேலே வழங்கப்பட்ட FLL சதுர அலை சமிக்ஞைகளுடன் இயங்குகிறது உள்ளீடு ஒரு Sine அலை என்றால் நீங்கள் அதை ஒரு சதுர அலையாக மாற்றுகிறீர்கள் மேலும் வெளியீடு மீண்டும் ஒரு Diode பயன்படுத்தி Sine அலைகளாக மாற்றப்படுகிறது அதன் நடத்தையை பாதிக்கும் பல அளவுருக்கள் உள்ளன கூடுதலாக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் செயல்பாட்டு பெருக்கிகள் அவற்றின் சொந்த வரம்புகளைக் கொண்டுள்ளன நீங்கள் விரும்பும் அதிர்வெண் வரம்பில் முழு சுற்று செயல்படுகிறதா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் Op Ampsஐ மாற்ற வேண்டும் அல்லது வேறு சில அளவுருக்களை மாற்ற வேண்டும் Sine அலையின் தரம் பிரிவுகளின் எண்ணிக்கை மற்றும் இந்த Diode செயல்பாட்டு ஜெனரேட்டரை உருவாக்க பயன்படுத்தப்படும் Diodeட்களைப் பொறுத்தது இவ்விடத்தில் ஆராய நிறைய அளவுருக்கள் உள்ளன இது முற்றிலும் கணிதமயமானது மேலும் இறுதி உறவுகள் மிகவும் சிக்கலானவை இந்த சுற்றுகளின் செயல்பாட்டை நீங்கள் உருவகப்படுத்துதலின் மூலம் மட்டுமே ஆராய முடியும் இந்த மாதிரியான ஒரு சுற்றை உருவகப்படுத்துதலின் மூலம் மட்டும் எவ்வாறு ஆராய முடியும் என்பதை நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டுடன் வழங்கினோம் அதிர்ஷ்டவசமாக இந்த வகையான மென்பொருள் மடிக்கணினி அல்லது கணினியில் வேலை செய்யும் சில நிஜ வாழ்க்கை செயல்முறைகளின் உருவகப்படுத்துதலைக் கருத்தில் கொள்வோம் உருவகப்படுத்துதல் காட்சி மற்றும் அனிமேஷனில் செய்யப்படலாம் நேரம் முன்னேறும்போது செயல்பாட்டில் என்ன நடக்கிறது என்பதை எளிதாகக் காண உங்களை அனுமதிக்கிறது எனவே உண்மையான செயல்முறையை மாற்றுவதை நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய வகையில் விரைவாக மாற்றியமைக்கலாம் உருவகப்படுத்துதல் நிஜ வாழ்க்கையை விட மிக விரைவான நேரத்தில் இயக்க முடியும் என்பதால் நாட்கள் வாரங்கள் வருடங்கள் எடுக்கும் ஒரு செயல்முறையை நொடிகளில் உருவகப்படுத்தலாம் நீங்கள் எடுக்கும் மாற்றங்கள் மற்றும் முடிவுகளின் நீண்ட கால விளைவுகளை மதிப்பீடு செய்ய இது உங்களுக்கு உதவுகிறது நிஜ வாழ்க்கை செயல்முறையை எடுத்துக்கொள்வோம் குறிப்பாக ஒரு சாதாரண அளவில் உள்ள துறைசார் கடை இது உங்கள் அன்றாட தேவைகள் அல்லது வாராந்திர தேவைகளை நீங்கள் வாங்கும் இடமாக இருக்கலாம் பயனர் வாங்க விரும்பும் அனைத்தையும் சேகரித்து பில்லிங்கிற்கு வருவார் உங்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் ஒன்று அல்லது இரண்டு கவுண்டர்கள் மட்டுமே இருந்தால் வாடிக்கையாளர்கள் குறிப்பிடத்தக்க தாமதத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் அதிகமான கவுண்டர்கள் இருந்தால் பில்லிங் வேகமாக இருக்கும் ஆனால் அதற்கு அதிக செலவு ஆகும் ஆனால் நீங்கள் செயல்பட வேண்டிய வேகநிலை என்ன உங்களிடம் எத்தனை கவுண்டர்கள் இருக்க வேண்டும் அல்லது இந்த கவுண்டர்கள் உங்களுக்கு அதிகபட்ச தேவை இருக்கும்போது அல்லது உச்ச நேரத்தை சார்ந்து இருக்க வேண்டுமா இத்தகைய நிஜ வாழ்க்கை செயல்முறைகள் சிறந்த முறையில் உருவகப்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு பயனரும் வித்தியாசமாக இருப்பதால் அவர் வாங்கும் வேறுபட்ட பொருட்கள் அல்லது தயாரிப்புகளுடன் அவர் வரக்கூடும் அத்தகைய வேறுபாடுகள் அனைத்தும் உருவகப்படுத்தப்படலாம் மற்றும் ஒரு கடையில் நீங்கள் சந்திக்கும் அதே சூழ்நிலைகளை நடைமுறையில் துல்லியமாக உருவாக்கலாம் மென்பொருள் கருவி SIMUL8 உள்ளுணர்வு உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்துகிறது drag and drop அணுகுமுறையைப் பயன்படுத்தி நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கலாம் மேலும் அதை மாற்றியமைத்து அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்கவும் ஒரு நிஜ வாழ்க்கை செயல்முறையை உருவகப்படுத்த முடியும் ஆனால் இங்கே நாம் நேர தாமதங்கள் மற்றும் வரிசை முறைகளில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளோம் நாம் பல சிக்கலான டைனமிக் கூறுகளை உபயோகப்படுத்த வேண்டியது இல்லை மக்கள் அமைப்பின் பகுதிகளாக இருக்கும் சிக்கலான அமைப்புகளின் அடுத்த கட்டத்தை நீங்கள் பரிசீலிக்கலாம் அதாவது அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள் மேலும் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் அமைப்பின் ஒரு பகுதியாக மாதிரியில் இருக்க வேண்டும் இந்த அமைப்புகளில் நாம் முடிவெடுப்பது கொள்கை வடிவமைப்பு மற்றும் வணிகம் ஆகியவற்றைப் பற்றி நாம் ஆராய்வோம் இங்கே மக்கள் அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறார்கள் இதைச் செய்ய உங்களுக்கு பல்வேறு வகையான காட்சிகள் உள்ளன முகவர் அடிப்படையிலான மாடலிங் பயன்படுத்துவது ஒரு முறையாக கருதப்படுகிறது இங்கே முகவர் ஒரு முடிவை எடுக்கிறார் அவ்வாறான நிலையில் நாம் நன்கு நிறுவப்பட்ட மென்பொருள்கள் ஆன Swarm MASON Repast StarLogo NetLogo OBEUS AgentSheets மற்றும் AnyLogic இவைகள்தான் முகவர் அடிப்படையிலான மாடலிங் மற்றும் உருவகப்படுத்துதலுக்கான கருவிகள் பகுப்பாய்வு வரிசைமுறை செயல்முறை முடிவெடுப்பதற்கான மாதிரி அமைக்கும் மற்றொரு கருவியாகும் முடிவெடுப்பதில் ஒரு பகுதியாக இருக்கும் பல நபர்கள் மற்றும் அதில் பங்கேற்கும் ஒவ்வொரு நபரும் தங்கள் தேர்வுகளுக்கு வெவ்வேறு அளவுகோல்களைக் கொண்டிருந்தால் அத்தகைய அமைப்புகளை ஆராய்வதற்கு பகுப்பாய்வு வரிசைமுறை செயல்முறை எனப்படும் ஒரு முறை உள்ளது மேலும் அந்த மாதிரியை உருவாக்க அந்த மென்பொருள் கருவியைப் பயன்படுத்தலாம் Vensim என்று அழைக்கப்படும் மற்றொரு கருவி உள்ளது அல்லது அதற்கு சமமான கருவிகள் மாறும் தன்மையுள்ள வணிக அமைப்புகளை உருவகப்படுத்துவதற்கு உள்ளன இது பங்கேற்பு மாடலிங்ஐ பயன்படுத்துகிறது அதாவது அதில் உள்ள அனைத்து முக்கிய நபர்களும் ஒன்றாக அமர்ந்து அமைப்பை மாதிரியாக்குவார்கள் பல முடிவெடுப்பவர்களைக் கொண்ட ஒரு அமைப்பை மாடலிங் அமைப்புகள் மற்றும் உருவகப்படுத்துதல் எளிதாக்குகிறது மெய்நிகர் ரியாலிட்டி மற்றும் கேமிங் என்பது மக்களுடன் அமைப்புகளைப் படிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு வகையான உருவகப்படுத்துதல் கருவிகள் உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஆசிரியர் இத்தகைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் பயிற்றுனர்கள் அவரது பாடநெறிக்கு பொருத்தமான ஒரு உருவகப்படுத்துதல் கருவியை திறம்பட பயன்படுத்த முடியும் உருவகப்படுத்துதல் கருவியைப் பயன்படுத்த வகுப்பறையில் எல்சிடி ப்ரொஜெக்டர் தேவைப்படுகிறது ஆசிரியர் மாணவர்களுடன் வகுப்பறையில் உரையாடும்போது அமைப்புகளை மாறும் வகையில் உருவகப்படுத்த முடியும் அந்த வகையான வசதி எளிது மற்றும் வசதிகள் இல்லாவிட்டால் கல்லூரி அத்தகைய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் ஆசிரியர் வகுப்பறையில் செயல்முறை வடிவம் கொடுத்து விளக்க முடியும் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தில் சில சமன்பாடுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சில அளவுருக்களை மாற்றிக்கொண்டே இருக்கும்போது அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உருவகப்படுத்துதல் மூலம் நிரூபிக்க முடியும் மாடலிங் செய்வதற்கு முன் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தி அமைப்பின் செயல்முறையை நிரூபிப்பது மற்றும் அடிப்படைக் கருத்துகள் மற்றும் நடைமுறைகளை விளக்குவது மாணவர்களை மிகவும் ஊக்குவிக்கிறது ஒரு FLL இன் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் FLL பற்றி அதன் அனைத்து கூறுகள் அவற்றின் மாடலிங் மற்றும் நான் எந்த வகையான சாதனங்களைப் பயன்படுத்துகிறேன் என்பதைப் பற்றி பேசுவதற்கு முன்பு நான் முதலில் ஒரு FLL உருவகப்படுத்தி அதன் செயல்பாட்டை விளக்க முடியும் சரியாக என்ன நடக்கிறது ஒரு FLL வெளியீட்டு அதிர்வெண்ணை உள்ளீட்டு அதிர்வெண்ணைப் போலவே வைத்திருந்தால் அது மிகவும் எளிமையானதாகத் தோன்றுகிறது ஆனால் இது ஒரு filter ஆகவும் செயல்படலாம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு FLL இலிருந்து வெளியீட்டை எடுக்கும்போது உள்ளீட்டு அதிர்வெண்ணுடன் தொடர்புடைய நிறைய சத்தம் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு தூய சமிக்ஞையை அளிக்கிறது இது உள்ளீட்டு அதிர்வெண்ணுடன் lock செய்யப்பட்டால் உள்ளீட்டு அதிர்வெண்ணை மாற்றுவதன் விளைவை என்னால் ஆராய முடியும் ஒரு FLL இன் செயல்பாடுகளை நான் முழுமையாக புரிந்து கொண்டவுடன் அதன் மாடலிங் மற்றும் வடிவமைப்பிற்கு செல்கிறேன் மாணவர்கள் ஏற்கனவே உந்துதல் பெற்றுள்ளதால் ஒரு FLL என்ன வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்வதில் உற்சாகமாக உள்ளனர் பின்னர் ஒரு ஆசிரியராக நீங்கள் விவரங்களுக்குச் செல்கிறீர்கள் ஒருவர் செயல்முறையை பின்னோக்கி அமைக்க முடியும் பரிசீலனையில் உள்ள அமைப்பைப் புரிந்துகொள்ள உருவகப்படுத்துதல் பெரிதும் உதவுகிறது நீங்கள் ஒரு FLL ஐ எடுத்துக் கொண்டால் diode function generatorல் கூடுதல் பகுதிகளைச் சேர்த்தால் என்ன ஆகும் 'பரிசீலனையில் உள்ள அமைப்பைப் புரிந்துகொள்ள உருவகப்படுத்துதல் செய்ய முடிந்தால் என்ன உருவகப்படுத்துதல் கருவிகளின் திறந்த மூல மற்றும் மாணவர் பதிப்புகளை உடனடியாகப் பயன்படுத்தலாம் சில உருவகப்படுத்துதல் கருவிகள் மிகவும் விலை உயர்ந்தவை ஆனால் திறந்த மூல மற்றும் மாணவர் பதிப்புகள் கிடைக்கின்றன அவை நாம் படிப்புகளில் பொதுவாகக் கையாளும் சிறிய அமைப்புகளைக் கையாள போதுமானவை ஒரு திட்ட பயன்முறையில் நீங்கள் உருவகப்படுத்த விரும்பினால் நீங்கள் இன்னும் விரிவான உருவகப்படுத்துதல் கருவிகளை அணுக வேண்டும் உருவகப்படுத்துதல் கருவிகளைக் கற்றுக்கொள்வதற்கும் அவற்றை வகுப்பில் பயன்படுத்துவதற்கும் ஆசிரியர் சிறப்பு முயற்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக பரிந்துரைக்கிறோம் இது மிகவும் சக்திவாய்ந்த அறிவுறுத்தல் முறையாகும் ஆசிரியர்கள் அவரது பாடத்திட்டத்திற்கு பொருத்தமான ஒரு திறந்த மூல கருவியைத் தேர்ந்தெடுத்து வகுப்பறை அறிவுறுத்தலில் பயன்படுத்தத் தொடங்குவார்கள் என்று நம்புகிறோம் பயிற்சி பயனுள்ள மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய அறிவுறுத்தலுக்காக உங்கள் பாடத்திட்டத்தில் நீங்கள் உருவகப்படுத்துதலை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் அல்லது பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுங்கள் அதாவது மாணவர்கள் நேரடியாக செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் எந்தவொரு பாடநெறி முடிவுகளுக்கும் அல்லது திறனுக்கும் ஒரு கருவியாக உருவகப்படுத்துதலை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட முகவரியில் பயிற்சியின் முடிவைப் பகிர்ந்தமைக்கு நன்றி தங்களது கவனத்திற்கு நன்றி